மாணவர்களை வரவேற்கிறேன் இந்த வினாவை இப்போது கணக்கிடுவோம் இது வினா எண் 2 ஆகும் கரண்ட் அசட்ஸ் லிருந்து வரும் நிறுவனத்திற்கு தேவைப்படும் இதை பணச்செலவு அடிப்படையில் நாம் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் பணச்செலவு அடிப்படையில் கணக்கிடும்போது பணச்செலவுஎன்பது பணமில்லாத செலவு இல்லாமல் இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மொத்த உற்பத்தி செலவில் பணமும் அத்துடன் டெப்ரிசியேஷன் போன்ற பணமற்ற செலவும் அடங்கும் இவைகள் பணமில்லாத செலவு உட்பட சில தலைப்புகள் ஆகும் எனவே அந்த செலவுகளைப் பற்றி நாம் இங்கு பேசப்போவதில்லை பணச் செலவை பற்றி மட்டுமே பேசுவோம் எனவே தற்போதைய சொத்துகள் மற்றும் தற்போதைய கடன்களின் அளவை கணக்கிடுவதற்கு முன் முதலில் பணச்செலவு என்ன என்பதை நாம் பார்ப்போம் ஆகவே முதலில் பணச் செலவை கணக்கிடுவோம் பின்னர் மற்ற விஷயங்களை பார்ப்போம் எனவே இந்த விஷயத்தில் உற்பத்தி போன்ற பணச்செலவு என்னவாக இருக்கும் பணச் செலவின் அடிப்படையில் உற்பத்தி செலவை கணக்கிடுங்கள் எனவே பணச்செலவு அடிப்படையில் உற்பத்தி செலவை கணக்கிடுவது போன்ற ஒன்றை கணக்கிடப் போகிறோம் அதாவது பணச்செலவு அடிப்படையில் ஆகவே இதை நீங்கள் பணச்செலவு அடிப்படையில் கணக்கிட போகிறீர்கள் என்றால் பணச்செலவு அடிப்படையில் உற்பத்தியில் நுகரப்படும் பொருளின் அளவு என்ன முதல் கூறு நுகரப்படும் பொருள் ஆகும் பொருள் எவ்வளவு நுகரப்படுகிறது 675000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நுகரப்படும் பொருளாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் நாம் கூலி அல்லது ஊதியங்களை பற்றி பேசுகிறோம் ஊதியம் இரண்டாவதாக உள்ளது செலுத்தப்பட்ட ஊதியம் எவ்வளவு மொத்த ஊதியம் 540000 ரூபாய் ஆகும் பின்னர் நம்மிடம் பணம் உற்பத்தி செலவுகள் உள்ளன மூன்றாவதாக இருப்பது உற்பத்தி செலவுகள் பண உற்பத்தி செலவுகள் என்ன என்பதை பார்த்தால் அவை 675000 ரூபாய் பொருளாக இருக்கின்றன ஊதியம் 540000 ரூபாய் மற்றும் உற்பத்தி செலவுகள் 60000 ரூபாய் இந்த ஆண்டு இறுதியில் நிலுவையில் உள்ளன ஆனால் இந்த செலவுகள் ஒரு மாத நிலுவைத் தொகையாக வழங்கப்படுகின்றன என்பதை அடைப்புக்குறியில் எழுதப்பட்டுள்ளன இந்த உற்பத்தி செலவுகள் 60000 ரூபாய் ஆண்டு முழுவதற்கும் அல்ல ஒரு மாதத்திற்கு மட்டுமே என்பது இதன் பொருள் இது ஒரு மாத காலத்திற்கு மட்டுமே நிலுவையில் உள்ள ஒரு பகுதியாகும் ஆண்டு முழுவதும் இந்த தொகை வேறுபடும் அந்த தொகை எவ்வளவு இருக்கும் இந்த தொகை 720000 ரூபாய் ஆகும் இந்த தொகை 720000 ரூபாயாகும் இப்போது மொத்த பண செலவு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் பணம் செலவு 720000 எனவே மொத்த பண செலவு இங்கே எவ்வளவு நான் கூறுவது பண உற்பத்தி செலவு பண உற்பத்தி செலவு எவ்வளவு 675000 540000 மற்றும் 720000 இதில் எவ்வளவாக இருக்கும் மொத்தமாக 1935000 ஆகும் இது பண உற்பத்தி செலவு ஆனாலும் இது இறுதி செலவு அல்ல இப்போது நாம் விற்பனை செலவை கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் இதில் சிலவற்றை சேர்க்க வேண்டும் நான்காவதாக நிர்வாக செலவை சேர்க்கவேண்டும் அகவே நிர்வாக செலவு இங்கே எவ்வளவு நிர்வாக செலவு நமக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட நிர்வாக செலவை சரி பார்க்கலாம் இங்குள்ள நிர்வாக செலவு மேலே கூறப்பட்ட மொத்த நிர்வாக செலவு ஆகும் எனவே மொத்த நிர்வாக செலவு ஒரு மாத காலத்தில் செலுத்தப்படுகிறது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த செலவு 180000 ஆகும் மேலும் இரண்டாவது தலைப்பிலுள்ள செலவு சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகும் இது காலாண்டு முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது ஆகவே இது 90000 ரூபாய் ஆகும் இது மொத்த விற்பனை மேம்பாடு செலவு எனவே இந்த விஷயத்தில் நிர்வாக செலவை எடுக்க வேண்டும் இங்கு நிர்வாக செலவு எவ்வளவு மொத்த நிர்வாக செலவு 180000 ஆகும் இந்த 180000 ரூபாய் மற்றும் விற்பனை மேம்பாட்டு செலவை சேர்க்கவும் விற்பனை மேம்பாட்டு செலவு எவ்வளவு ஆண்டு முழுவதும் மொத்தம் 90000 ரூபாய் என்று நாங்கள் கண்டோம் எனவே இந்த செலவு இப்போது எவ்வளவு இது விற்பனையின் இறுதி செலவு விற்பனையின் பணச்செலவு என்று கூறலாம் இது இங்குள்ள மொத்த செலவு 2205000 ஆகும் எனவே இதன் செலவு 22 லட்சம் மற்றும் 5000 அல்லது வேறு வழியில் இது 2 மில்லியன் மற்றும் 205000 என்று சொல்லலாம் இது நாம் கணக்கிட்ட மொத்த பண செலவு எனவே இங்கே தேய்மானம் என்று அழைக்கப்படும் எந்த ஒரு செலவையும் அல்லது பணம் இல்லாத செலவு என்று எதையும் நாம் இங்கு எடுக்கவில்லை இங்கே மூலப்பொருளும் ஒரு பணச்செலவு கூறு ஆகும் பின்னர் ஊதியங்களும் பணச்செலவு வகையாகும் பண உற்பத்தி செலவை ரொக்கமாக எடுத்துள்ளோம் எனவே முதலில் பண உற்பத்தி செலவை 1935000 ஆக கணக்கிட்டு உள்ளோம் பின்னர் நிர்வாக செலவுகள் விற்பனை மேம்பாட்டு செலவுகளை சேர்த்துள்ளோம் ஆகவே இது விற்பனையின் பணச்செலவாகிறது எனவே இது உற்பத்தி செலவு மற்றும் இது விற்பனை செலவு பண அடிப்படையில் இருக்கும் இறுதி செலவு பணமில்லாத அடிப்படையில் நாம் இங்கு எதுவும் கணக்கிட வில்லை இப்போது நாம் வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட் அறிக்கையை தயாரித்து கணக்கிடலாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட் அதாவதுசெயல்பாட்டு மூலதனம் தேவை அறிக்கை இப்போது நாம் இந்த அறிக்கையை தயார் செய்யப் போகிறோம் எனவே முதலில் தற்போதைய சொத்துக்களில் முதலீட்டை எடுத்துக்கொள்வோம் இது தற்போதைய சொத்துக்களில் உள்ள முதலீடு இப்போது வெவ்வேறு நடப்பு சொத்துக்களையும் எடுக்க வேண்டும் அவ்வாறு வேறுபட்ட நடப்பு சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் முதல் நடப்பு சொத்து மூலப்பொருள் ஆகும் அல்லது மூலப்பொருளின் இருப்பில் செய்துள்ள முதலீடு ஆகும் மூலப்பொருளின் இருப்பில் செய்துள்ள முதலீடு மூலப்பொருளின் இருப்பில் செய்துள்ள முதலீட்டை எடுத்துக் கொண்டால் அதில் செய்துள்ள முதலீடு எவ்வளவு மூலப் பொருளின் விலையை சரி பார்ப்போம் மூலப் பொருளின் விலை எவ்வளவு நுகரப்பட்ட அளவின் மூலப்பொருள் விநியோகஸ்தர்கள் இரண்டு மாதங்களுக்கு கொடுக்கிறார்கள் 675000 மற்றும் கால அளவு எவ்வளவு மூலப்பொருள் கட்டத்தில் மூலப்பொருள்களாகவே இருப்பது எவ்வளவு காலத்திற்கு மூலப் பொருளின் மற்றும் முடிக்கப்பட்ட பொருள்களின் இருப்பு அவை முதல் வரிசையில் இருக்கக் கூடியவை மூலப்பொருள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களின் இருப்பு 1 மாத தேவைக்கு வைக்கப்படுகிறது எனவே மூலப்பொருள் 1 மாத காலம் வரை அதன் தேவைக்காக மூலப்பொருள்களாகவே இருக்கிறது அது எவ்வளவு இருக்கப்போகிறது என்று பொருள் இது 675000 என்பது மூலப்பொருட்களின் விலை மற்றும் வினியோகஸ்தர்கள் 2 மாதங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் எனவே நுகரப்படும் பொருள் 675000 மற்றும் ஒரு மாதத்திற்கு மட்டுமே இருப்பு வைக்கப்படுகிறது எனவே அது ஒரு மாத காலத்திற்கு இருப்பு என்று கணக்கிட வேண்டும் ஆண்டு முழுவதும் 675000 ஆகும் எனவே இதை 12 ஆல் வகுக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு கணக்கிடுவோம் அது எவ்வளவு என்றால் 56250 ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்களில் முதலீடு செய்ய தேவைப்படும் இது ஒரு பகுதி மற்றொரு பகுதி முடிக்கப்பட்ட சரக்குகளின் தேவை உற்பத்தி செயல்பாட்டில் எந்த வேலையும் இல்லை இது இங்கே எழுதப்பட்டுள்ளது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது வொர்க் இன் ப்ரோகிரஸ் எதுவும் இல்லை மூலப்பொருட்களை அப்படியே வைத்திருக்கிறோம் மேலும் அது முடிக்கப்பட்ட பொருட்களாக இறுதியில் மாற்றப்படுகிறது ஆகவே இதன் பொருள் என்னவென்றால் முடிக்கப்பட்ட பொருட்களின் இருப்பு நிலை முடிக்கப்பட்ட பொருட்கள் எவ்வளவு இருக்கும் அதன் பணச்செலவு என்ன நாம் அதை கணக்கிட்டு இருக்கிறோம் அதை எடுத்துக் கொள்வோம் உற்பத்தி செலவைக் கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் அது எவ்வளவு என்றால் 1935000 ரூபாய் ஆகும் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு இது தேவை என்பதால் எவ்வளவு காலம் நாம் அதை இருப்பு வைத்திருக்கிறோம் முடிக்கப்பட்ட பொருட்கள் 1 மாத தேவைகளுக்கு வைக்கப்படுகின்றன அதாவது ஒரு மாதத்திற்கு இதை வைத்திருக்கிறோம் என்று பொருள் எனவே மொத்த ஆண்டு செலவு 1935000 மீண்டும் அதை 12 ஆல் வகுக்க வேண்டும் எனவே இங்கு மாத முதலீடு தேவை 161250 ஆக இருக்கும் 161250 ரூபாய் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான தேவை அதாவது முதலீடு தேவை ஆக இருக்கும் மூன்றாவதாக சன்றி டெப்ட்டார்ஸ் அதாவது கடனாளிகள் பகுதிக்கு செல்வோம் கடனாளிகள் என்று இங்கே வைத்திருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் மொத்த கடனாளிகள் இங்குள்ள அனைத்து செலவுகளையும் உள்ளடக்குவார்கள் ஆனால் லாபம் அல்ல எனவே செலவு என்பது நிர்வாக செலவு பின்னர் விற்பனை மற்றும் மேம்பாடு செலவு இவைகளை நாம் இங்கு எடுத்துக் கொள்வோம் அதுவும் பணச்செலவு அடிப்படையில் எனவே இந்த செலவை எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு இது 2 மில்லியன் 205000 அல்லது 22 லட்சம் மற்றும் 5000 2205000 இந்த செலவை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளோம் அது எவ்வளவு காலத்திற்கு 2 மாதங்களுக்கு 212 என கணக்கிட்டால் இந்த செலவு எவ்வளவாக இருக்கும் இது 367500 இது கடனாளிகளின் முதலீடு பின்னர் நமக்கு வழங்கப்பட்ட அடுத்த பகுதி என்னவென்றால் பொருட்கள் அதை எடுத்துக் கொள்வோம் இங்கு உற்பத்தி செலவை எடுத்திருப்பது முடிக்கப்பட்ட பொருட்களின் கட்டத்திலிருந்து எடுத்துள்ளோம் உற்பத்தி செயல்பாட்டில் எதுவும் இல்லை எனவே மூலப் பொருள் நிலை முடிக்கப்பட்ட பொருட்களின் நிலை கடனாளிகள் நிலை ஏனெனில் இங்கு எழுதப்பட்டிருக்கும் கால அவகாசம் 2 மாதங்கள் கடனில் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது இது மொத்த விற்பனை ஆகும் எனவே நுகரப்பட்ட பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களும் நாம் ஏற்கனவே எடுத்துள்ளோம் எனவே இப்போது இங்கு தேவைப்படும் ஒரு விஷயம் தற்போதைய கடன்களில் 50 அளவிற்கு பணமாக வைத்திருக்க வேண்டும் தற்போதைய கடன்களின் அளவை கணக்கிட்டவுடன் பணத்தின் அளவை கணக்கிட முடியும் நிகர செயல்பாட்டு மூலதனத்தை கணக்கிட்ட பிறகு அதில் 15 சேர்ப்போம் எனவே இந்த விஷயத்தில் இப்போது மேலும் 1 உருப்படியை கணக்கிட வேண்டும் இங்கு இன்னுமொரு தற்போதைய சொத்தான விற்பனை மேம்பாட்டு செலவுகளை கணக்கிட வேண்டும் இது காலாண்டு செலவுகள் முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது விற்பனை மேம்பாட்டு செலவுகள் காலாண்டுக்கு ஒருமுறை முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது எனவே ரொக்க செலவுகளைப் பற்றி பேசுவதற்கு முன்பு முன்கூட்டியே செலுத்தப்பட்ட விற்பனை மேம்பாட்டு செலவுகளை இங்கு எழுதுவோம் இதன் பொருள் இது ஒரு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அதாவது முன்கூட்டியே செலுத்தப்பட்ட செலவுகள் மேலும் இதுவும் சொத்துக்களாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் முன்பணம் செலுத்த வேண்டியது இருந்தால் இந்த முதலீட்டை செய்ய வேண்டும் மொத்தம் 90000 வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு காலாண்டில் நாம் அதை எடுத்துக் கொள்கிறோம் அது எவ்வளவு 22500 ஆகும் இப்போது ஐந்தாவது தேவைக்கு நாம் செல்வோம் அது பணம் மற்றும் வங்கி இருப்பு தற்போதைய கடன்களை கணக்கிட்ட பிறகு நாம் இதை கணக்கிடலாம் இப்போது நாம் அடுத்த நிலைக்கு செல்வோம் அதாவது தற்போதைய கடன்கள் தற்போதைய கடன்களிலிருந்து எவ்வளவு நிதி கிடைக்கப் போகின்றன எனவே தற்போதைய பொறுப்புக்கள் முதலில் உள்ளன முதலில் சன்றி கிரெடிட்டார்ஸ் அதாவது கடன் கொடுப்பவர்கள் இருப்பதை காண்போம் நுகரப்பட்ட பொருட்களுக்கு வினியோகஸ்தர்கள் 2 மாதங்கள் கடன் கொடுக்கிறார்கள் ஆகவே அதற்கு கொடுக்கும் காலம் இரண்டு மாதங்கள் மொத்தமாக எவ்வளவு பொருட்கள் நாம் உபயோகிக்கிறோம் நான் மொத்தமாக 675000 மதிப்புள்ள பொருட்கள் உபயோகப்படுத்துகிறோம் மேலும் இரண்டு மாத காலங்களுக்கு நமக்கு கடன் கிடைக்கிறது எனவே இதன் பெரும்பகுதி நிதி 112500 அதிலிருந்து வரும் இது கடன் அளிப்பவர்களிடமிருந்து வரும் அடுத்ததாக ஊதியங்கள் நிலுவையில் உள்ளன சில கால தாமதத்திற்கு பிறகு நாங்கள் செலுத்தும் ஊதியங்கள் நிலுவையில் உள்ள ஊதியங்கள் எவ்வளவு இங்கே நிலுவையில் உள்ள ஊதியங்கள் எவ்வளவு அடுத்த மாத தொடக்கத்தில் செலுத்தப்படும் மொத்த ஊதியங்கள் குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு ஊதியத்தின் கடன் பெறுகிறோம் என்பது இதன் பொருள் பொதுவாக 1 மாத காலத்திற்கு ஊதிய கடன் பெறுகிறோம் ஊதியத்தின் மொத்த தொகை எவ்வளவு என்றால் 540000 மேலும் 1 மாத கடன் பெறுகிறோம் எனவே இது 1 மாதத்திற்கு ஊதியம் கொடுப்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த தொகை எவ்வளவு என்றால் 45000 ரூபாய் இந்த அளவிற்கு நமக்கு கடன் கிடைக்கிறது உற்பத்தி செலவு பற்றி பேசுவோம் இங்கே அடுத்த விஷயம் என்னவென்றால் இந்த ஆண்டின் இறுதியில் நிலுவையிலுள்ள உற்பத்தி செலவுகள் 60000 ரூபாய் ஆகும் இவை 1 மாத நிலுவைத் தொகையாக வழங்கப்படுகின்றன எனவே பண உற்பத்தி செலவுகள் என்று பொருள் இவை உற்பத்தி செலவுகள் ஆகவே நாம் செலுத்தக்கூடிய உற்பத்தி செலவுகளை நிலுவைத் தொகையாக செலுத்தலாம் இந்த செலவுகளை நாம் 1 மாதத்தில் நிலுவைத் தொகையாக செலுத்தலாம் எனவே அவற்றின் நிலுவையில் உள்ள தொகை 60000 ஆகும் ஆனால் மொத்தம் சொல்லப்பட்ட தொகை 720000 ஆகும் இங்கு 60000 ஆக எடுத்துக் கொள்கிறோம் இது 1 மாத காலத்திற்கு நிலுவையில் உள்ளது பின்னர் வேறு என்ன இருக்கிறது மொத்த நிர்வாக செலவை நாம் செலுத்தக்கூடிய எதையும் மேலே உள்ளபடி 1 மாத நிலுவைத் தொகையாக இப்போது பார்க்க வேண்டும் எனவே நிர்வாக செலவுகளும் நிலுவைத் தொகையாக நாம் செலுத்துகிறோம் அப்போது மொத்த செலவுகள் எவ்வளவு எனவே 180000 ல் 1 மாதம் நிலுவைத் தொகையாக வழங்கப்படுகிறது ஆகவே நிர்வாக செலவுகள் நிலுவையில் உள்ளதை நாம் நிலுவைத் தொகையாக வழங்கப்படும் என்று கூறலாம் மொத்தம் எவ்வளவு 180000 மேலும் 12 ஆல் வகுக்கப்படுகிறது அதனால் இங்கே நமக்கு 15000 வருகிறது இந்த கடனை பெரும்பகுதி 1 மாத காலத்திற்கு நிலுவையிலுள்ள நிர்வாக செலவுகளிலிருந்து வரும் நாம் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தலாம் பின்னர் நாம் எவ்வளவு உருப்படிகள் எடுத்திருக்கிறோம் என்றால் 4 உருப்படிகள் தற்போதைய கடன்கள் 112500 என்பது கடன் அளிப்பவர்கள் ஊதியம் கடன் 45000 இருக்கிறது பண உற்பத்தி செலவு 60000 இருக்கிறது மேலும் நிர்வாக செலவு இருக்கிறது அதை 1 மாதம் நிலுவைத் தொகையாக செலுத்த முடியும் அது 15000 இதைக் கணக்கிட்டால் எவ்வளவாக இருக்கும் மொத்த தற்போதைய பொறுப்புக்கள் இங்கே மொத்த தற்போதைய கடன்கள் என்று சொல்கிறோம் மொத்த தற்போதைய கடன்கள் எவ்வளவு இங்கு அதை பார்த்தால் 0 ஆக இருக்கும் அப்படி என்றால் அது எவ்வளவு அது 5 ஆகும் பின்னர் நாம் 232500 இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் 232500 ரூபாய் மொத்த தற்போதைய கடன்கள் ஆகும் இப்போது நமக்கு தற்போதைய கடன்கள் தொகை 232500 கிடைத்துவிட்டது இப்போது இந்த நெடு வரிசையை நிரப்ப முடியும் அதாவது தேவையான பணம் மற்றும் வங்கி இருப்பு தேவையான பணம் மற்றும் வங்கி இருப்பு தற்போதைய கடன்களில் 50 ஆக இருக்கும் அதனால் இது 116250 ஆகவே மொத்த தற்போதைய சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவாக இருக்கும் மொத்த தற்போதைய சொத்துக்களை இப்போது நாம் இங்கே எவ்வளவு எழுதலாம் என்று பார்த்தால் அது எவ்வளவு இருக்கும் அந்த தொகை 56250 161250 பின்னர் 367500 22500 116250 இவைகளை சேர்த்து கூட்டினால் கிடைக்கும் இது எவ்வளவாக இருக்கும் என்றால் 723750 ரூபாய் இது மொத்த தற்போதைய சொத்துக்கள் இது மொத்த தற்போதைய சொத்துக்களில் இருப்பு இது தற்போதைய கடன்கள் தற்போதைய கடன்களுக்கு மேல் நடப்பு சொத்துக்களில் அதிகப்படியான தொகையை இப்போது பார்ப்போம் நடப்பு சொத்துக்களுக்கும் நடப்பு கடன்களுக்கும் உள்ள வேறுபடும் தொகை இது அதிகமாக இருக்கும் இது நமக்கு தேவையான முதலீட்டின் அளவை குறிக்கிறது தற்போதைய சொத்துக்களை 723750 ரூபாய் 1 ஆண்டு காலத்திற்குள் கட்டமைக்க வேண்டியிருக்கும் இந்த நிதிகளின் பெரும்பகுதி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தற்போதைய கடன்களில் இருந்து கிடைக்கும் எனவே இது எவ்வளவு அதாவது 232500 தற்போது கடன்களில் இருந்து கிடைக்கும் ஆகவே தற்போதைய கடன்களுக்கு தற்போதைய சொத்தின் அதிகரிப்பு அல்லது நடப்பு கடன்களுக்கு நடப்பு சொத்தின் அளவு 491250 ஆக இருக்கும் இது மொத்த அதிகப்படியான தொகை எனவே இது மொத்த அதிகரிப்பு மற்றும் இந்த அதிகரிப்புக்கு எதிராக இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நிகர செயல்பாட்டு மூலதனத்தில் 15 சேஃப்டி மார்ஜின் 15 என்ற விகிதத்தில் சேர்க்கவும் இந்த தொகை எவ்வளவாக இருக்கும் அதாவது 15 எடுத்துக்கொண்டால் 73687ஆக இருக்கும் எனவே இதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம் இங்கே மொத்த செயல்பாட்டு மூலதனம் பற்றி பார்ப்போம் மொத்த நிகர செயல்பாட்டு மூலதன தேவை பணச்செலவு அடிப்படையில் 564937 என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது மொத்த தேவை இந்த 564937 தொகை பணச்செலவு அடிப்படையில் மொத்த செயல்பாட்டு மூலதன தேவையாக இருக்கிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இதில் நீங்கள் முழு செயல்முறையும் பார்த்தால் முதலீடு முதலில் சொல்லும் பணச் செலவை கணக்கிட வேண்டும் பணச்செலவாக உள்ள உற்பத்தி செலவை 1935000 என்று கணக்கிடுகிறோம் மொத்த பணச்செலவு விற்பனை செலவு 2205000 அல்லது2205000 என்று பண அடிப்படையில் கணக்கிட்டு இந்த 2 செலவுகள் நாங்கள் கணக்கிட்டு பின்னர் தற்போதைய சொத்துக்களின் தேவையின் அளவை மதிப்பீடு செய்தோம் மேலும் தற்போதைய சொத்தின் அளவை மதிப்பீடு செய்யும்போது 1 வருட காலப்பகுதியில் எவ்வளவு நாம் உருவாக்க வேண்டும் என்பதை கணக்கிட வேண்டும் எனவே மூலப் பொருளில் இந்த அளவு தேவைப்படுவதை கண்டோம் முடிக்கப்பட்ட பொருட்கள் கட்டத்தில் இந்த அளவு தேவைப்படுகிறது கடனாளிகள் கட்டத்தில் இந்த அளவு முதலீடு செய்ய தேவைப்படுகிறது முன்கூட்டியே செலுத்த வேண்டிய விற்பனை மேம்பாட்டு செலவுகளை ஆதரிக்க இந்த அளவு தேவைப்படுகிறது இவைகள் முன்கூட்டியே செலுத்தப்பட்ட செலவுகள் பின்னர் நம்மிடம் பணம் மற்றும் வங்கி இருப்பு இருக்கிறது எல்லா நேரங்களிலும் நாம் பணம் மற்றும் வங்கி இருப்பு வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் குறைந்தபட்ச சொத்தாக பணம் அல்லது வங்கி இருப்பு பராமரிக்கப்பட வேண்டும் இது தற்போதைய கடன்களில் 50 ஆகும் நடப்புக் சொத்தின் மொத்த முதலீட்டு நிதிக்கு இந்த தொகை 723750 ஆக இருப்பதைக் கண்டோம் இது ஆண்டு முழுவதும் நாம் பெறவிருக்கும் நடப்பு சொத்துக்களின் மொத்த அளவு இது கடன் அளிப்பவர்களிடமிருந்து வரும் இதன் பொருள் என்னவென்றால் வினியோகஸ்தர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வழங்கப் போகிறார்கள் நாம் செலுத்தப் போகும் ஊதியங்களை 1 மாதம் தாமதமாக செலுத்தலாம் எனவே 45000 தொகையை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று பொருள் இது எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைக்கும் பண உற்பத்தி செலவு 60000 ஆக இருக்கும் இந்த உற்பத்தி செலவு 60000 தொகையை 1 மாத நிலுவைத் தொகையாக நாம் செலுத்துகிறோம் இதேபோல் நிர்வாக செலவுகள் ஒரு மாத நிலுவை தொகையாக செலுத்துகிறோம் மேலும் இந்த தொகை 15000 ரூபாய் ஆகும் மொத்தத்தில் தன்னிச்சையான நிதியிலிருந்து நமக்கு கிடைத்த மொத்த நிதி 232500 ரூபாய் இந்த அளவிற்கு கிடைத்தது ஆகவே தற்போதைய சொத்துக்களின் அதிகப்படியான தொகையை கணக்கிடுவது இங்கே நிகர செயல்பாட்டு மூலதனமாக கருதக் கூடாது எனவே இந்த தற்போதைய தொகையை நடப்பு சொத்து மற்றும் நடப்பு கடன்கள் என்று அழைக்கிறோம் இது நிகர செயல்பாட்டு மூலதனம் ஆனால் இந்த கட்டத்தில் நாம் இன்னும் சிலவற்றை சேர்க்க வேண்டும் அதனாலதான் செயல்பாட்டு மூலதனம் என்று அதை அழைக்கவில்லை தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று அழைக்கிறோம் இந்த தொகை 491250 தற்போதைய கடன்களை விட தற்போதைய சொத்துக்களின் அளவு அதிகமாகும் இதில் 15 என்ற விகிதத்தில் சேஃப்டி மார்ஜின் சேர்க்க வேண்டும் இதனால் 73687 ஆக இருக்கிறது ஆகவே இந்த சேஃப்டி மார்ஜின் ஐ தற்போதைய கடன்களின் தற்போதைய சொத்தின் அளவிற்கு அதிகமாக உள்ள தொகையுடன் சேர்க்கும்போது முதலீட்டு தேவை மேலும் அதிகரிக்கும் மொத்த முதலீடு நிகர செயல்பாட்டு மூலதன தேவை என்பது பணச்செலவு அடிப்படையில் 564937 ஆக இருக்கும் எனவே இந்த வினாவிற்கும் முந்தைய வினாவிற்கும் என்ன வித்தியாசம் முந்தைய வினாவில் தற்போதைய சொத்துக்களின் பகுதியான இந்த பகுதியை மட்டுமே நாம் கணக்கிட்டுள்ளோம் நடப்பு கடன்களிலிருந்து நமக்கு எந்த நிதியும் கிடைக்கவில்லை எனவே இந்த நிலை வரையிலான மொத்த முதலீடு லாங் டேர்ம் சோர்சஸ் அதாவது நீண்டகால ஆதாரங்களிலிருந்து வரவேண்டும் என்பதாகும் தன்னிச்சையான அல்லது குறுகிய கால நிதி கிடைக்கவில்லை என்றால் மொத்த முதலீடு நீண்ட கால ஆதாரங்களிலிருந்து வரவேண்டும் ஆனாலும் இந்த வினாவில் நமக்கு தேவைப்படும் மொத்த நடப்பு சொத்துக்களும் நிதிகளும் தற்போதைய கடன்களிலிருந்து வருவதை பார்க்கிறோம் எனவே நிதிகளின் தன்னிச்சையான ஆதாரங்களிலிருந்து சில பகுதி வருகிறது என்று அர்த்தம் தற்போதைய கடன்களை விட அதிகமான தற்போதைய சொத்துக்களின் தேவை இப்போது கிடைத்துள்ளது என்பதை காணலாம் எனவே ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் அதாவது வர்த்தக பரிவர்த்தனை நிதி அல்லது பிற மூலங்களிலிருந்து கடன் வாங்குதல் இன்னும் அதிக தேவை இருந்தால் அந்த தேவை நீண்டகால ஆதாரங்களிலிருந்து பூர்த்தி செய்யப்படும் எனவே இங்கு நாம் கணக்கிட்ட மொத்த தேவை என்னவென்றால் இதில் செயல்பாட்டு மூலதனத்தின் 564937 ரூபாய் தேவைப்படுகிறது இந்த நிறுவனத்திற்கான மொத்த செயல்பாட்டு மூலதன மதிப்பீடு இதுவாகும் இப்போது இந்த வினாவிற்கு பிறகு நாம் அடுத்த வினாவிற்கு செல்வோம் மேலும் 5 வினாக்களில் கடைசி வினாவிற்கு இப்போது செல்கிறோம் அதாவது எண் 5 இந்த ஐந்தாவது வினாவில் சில கூடுதல் தகவல்களை நாம் பார்ப்போம் இந்த வினாவில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வினா எண் 2 ல் நாம் செய்தது போன்ற செயல்பாட்டு மூலதனம் அறிக்கையை முதலில் தயாரிக்க வேண்டும் எனவே நீங்கள் தற்போதைய சொத்துக்களின் தேவை மற்றும் தற்போதைய பொறுப்புக்கள் தற்போதைய கடன்களில் இருந்து கிடைக்கும் நிதிகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் எவ்வளவு நிகர செயல்பாட்டு மூலதனம் தேவை என்பதை கணக்கிட வேண்டும் தவிர நீங்கள் நிகர லாபத்தையும் கணக்கிட்டு இருப்பு நிலைகளையும் தயாரிக்க வேண்டும் எனவே இது ஒரு விரிவான வினா மற்றும் சுவாரஸ்யமான வினா அங்கு நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நடப்பு சொத்துக்கள் மற்றும் நடப்பு கடன்களின் தேவையை மதிப்பிடுவதன் மூலம் செயல்பாட்டு மூலதன தேவையை மதிப்பிட வேண்டும் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் நீங்கள் லாப நஷ்டக் கணக்கை தயாரிக்க வேண்டும் பின்னர் இருப்புநிலை அறிக்கையை தயாரிக்க வேண்டும் ஆகவே வினா எண் 5 ல் 3 விஷயங்களை அவசியம் செய்ய வேண்டும் மீதமுள்ள 2 வினாக்கள் அதாவது வினா எண் 3 மற்றும் 4 ஏனென்றால் முதலாவது இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வினாக்களை முதலில் இங்கே கணக்கிடுகிறோம் ஆகவே வினா எண் 3 மற்றும் 4 இவைகளை நீங்களாகவே முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் அல்லது சந்தேகம் இருந்தால் வகுப்பு நடக்கும்போது உங்கள் வினாக்களை எழுப்பலாம் மேலும் அப்போது நாம் இதைப் பற்றி விவாதிக்கலாம் நீங்களும் இதை முயற்சி செய்யுங்கள் அல்லது எப்போதாவது இந்த வினாக்களை கணக்கிட்ட பிறகு எனக்கு அஞ்சல் மூலம் அனுப்பலாம் ஏதாவது சிக்கல் இருந்தால் அல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அஞ்சலில் அல்லது பரஸ்பரம் ஒன்றாக விவாதிப்போம் அல்லது சந்தேகங்களை பற்றி விவாதிக்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த இரண்டு வினாக்களையும் நீங்களே முயற்சி செய்ய விரும்புகிறேன் மேலும் இந்த நிறுவனங்களின் செயல்பாட்டு மூலதன தேவை நிகர செயல்பாட்டு மூலதன தேவைகளை மதிப்பீடு செய்யுங்கள் இவை எண் 3 மற்றும் 4 ல் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது வினா எண் 5 ஐ பற்றி பேசுவோம் இந்த குறிப்பிட்ட தலைப்புக்கான கடைசி வினா இது வெவ்வேறு நிறுவனங்களின் செயல்பாட்டு மூலதன தேவைகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது எனவே இது தான் கடைசி வினா மற்றும் மீதி உள்ள வினாக்களை நீங்கள் புத்தகங்களிலிருந்து பார்த்துக்கொள்ளலாம் நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன அடுத்த வகுப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஆனால் இந்த பாடத்திற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை புத்தகம் ஹிருஷிகேஷ் பட்டாச்சாரியார் புத்தகம் அது பி ஹெச் ஐ பப்ளிகேஷன் அவர்களின் புத்தகத்தை தவிர நிதி மேலாண்மை குறித்த பல புத்தகங்களும் இருக்கின்றன பிரசன்னா சந்திரா

ஆனால் இந்த வினாக்கள் அந்த புத்தகத்தில் இருக்காது இந்த வினாக்கள் எல்லாம் வெவ்வேறு புத்தகத்தில் இருந்து எடுக்கப் படுகின்றன ஏதாவது ஒரு நிதி மேலாண்மை புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றன ஆகவே முதலில் நாம் இந்த வினாவை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிப்போம் வினா எண் 5 மேலும் இதற்கு விடைகாண முயற்சிப்போம் 1 ஜனவரி 2018 அன்று Dwell Max Limited நிறுவனத்தின் இயக்குனர்கள் குழு அந்த ஆண்டுக்கு திட்டமிட்டுள்ள செயல்பாட்டு திட்டத்தை பூர்த்தி செய்ய தேவையான செயல்பாட்டு மூலதனத்தின் அளவை அறிய விரும்புகிறது என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது பின்வரும் தகவல்கள் இருக்கின்றன இஸ்யூட் தகவல்கள் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் இவை உங்களுடைய இருப்பு நிலை அறிக்கைக்கு தேவைப்படும் உங்களுக்கு கடன் பத்திரங்கள் இருக்கின்றன கடன் பத்திரங்கள் சொத்துக்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் தொகை 50000 ரூபாய் ஆகும் பின்னர் அதை ரூபாய் அல்லது டாலர் என்று அழைக்கலாம் 31 டிசம்பர் 2017 அன்று 125000 மதிப்புள்ள நிலையான சொத்துக்கள் உங்களிடம் உள்ளன அதன் பிறகு 2017 ஆண்டில் உற்பத்தி 60000 யூனிட்ஸ் அதாவது அலகுகள் 2018 ஆம் ஆண்டில் திட்டமிட்டபடி செயல்பாட்டில் அளவை அதே அளவு பராமரிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது விற்பனையின் செலவு விகிதங்கள் மூலப்பொருள் 60 ஊதியம் 10 மேல்நிலை செலவுகள் 20 ஆகும் மூலப் பொருட்கள் உற்பத்திக்கு வழங்கப்படுவதற்கு முன்பு சராசரியாக 2 மாதங்கள் வரை இருப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு யூனிட் உற்பத்தியும் ஒரு மாதத்திற்கு செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உற்பத்தி செயல்பாட்டில் ஒரு மாதம் ஆகும் என்பது இதன் பொருள் முடிக்கப்பட்ட பொருட்கள் கிடங்கில் சுமார் 3 மாதங்கள் வரை இருக்கும் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு ஆகும் காலம் 3 மாதங்கள் கடன் வழங்குபவர்கள் மூலப்பொருட்களை வழங்கிய நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு கடன் வழங்க அனுமதிக்கின்றனர் எனவே இதன் பொருள் என்னவென்றால் விநியோகஸ்தர்களிடம் இருந்து இரண்டு மாதங்களுக்கு கடன் கிடைக்கிறது இந்த நிறுவனம் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு அதாவது கடனாளிகள் அவர்களுக்கு பொருட்கள் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்கு கடன் அனுமதிக்கிறார்கள் விற்பனை விலை நமக்கு 5 ரூபாய் அல்லது டாலர்கள் என்று வழங்கப்படுகிறது மேலும் உற்பத்தி மற்றும் விற்பனை சுழற்சி தொடர்ச்சியாகவும் வழக்கமானதாகவும் இருக்கும் உற்பத்தி மற்றும் விற்பனை சுழற்சி வழக்கமாக நடக்கும் இதன் பொருள் என்னவென்றால் ஆண்டு முழுவதும் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது எனவே செயல்பாட்டு மூலதனத்தை தயாரிக்க என்ன தேவை என்ன செய்ய வேண்டும் வொர்க்கிங் கேபிட்டல் ஃபோர்காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது மதிப்பிடப்பட்ட இருப்பு நிலை இவைகளை தயாரிக்க நாம் வருட இறுதியில் தயாராக இருக்க வேண்டும் எனவே செயல்பாட்டு மூலதனம் முன்னறிவிப்பு அறிக்கை லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை ஆகிய மூன்று அறிக்கைகளையும் நாம் தயார் செய்ய வேண்டும் பின்னர் செயல்பாட்டு மூலதன தேவையின் இந்த மதிப்பீடு லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை அறிக்கை இவைகளை தயாரிக்க எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்க்க முயற்சிப்போம் நாம் இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மிக்க நன்றி